டிரான்சிஸ்டரின் சிறிய சிக்னல் அளவுருக்களின் உணர்திறன் டிரான்சிஸ்டரின் டிரான்சிஸ்டரின் அளவுருக்களான த்ரெஷோல்ட் வோல்டேஜ் மற்றும் தற்போதைய காரணி ஆகியவற்றின் உணர்திறனைக் குறைக்க உறுதியளிக்கும் ஒரு சார்பு திட்டத்தை நாங்கள் இப்போது கொண்டு வந்துள்ளோம் எனவே டிரான்சிஸ்டருக்கு 3 V இன் VGS வழங்கப்பட வேண்டும் என்று கூறுவதற்குப் பதிலாக பின்வருவனவற்றைச் செய்தோம் எனவே அது செறிவூட்டலில் இருந்தால் அது 200 μA மின்னோட்டத்தை எடுக்கும் என்பதை நாங்கள் அறிவோம் எனவே இதற்குப் பதிலாக நம்மிடம் 200 μA மின்னோட்ட ஆதாரம் உள்ளது அதை டிரான்சிஸ்டரின் உண்மையான வடிகால் மின்னோட்டத்துடன் ஒப்பிடுகிறோம் எனவே இப்போது இந்த வடிகால் மின்னழுத்தம் VD இந்த 200 μA மற்றும் ஐடிக்கு இடையிலான வேறுபாட்டைப் பொறுத்து அதிகரிக்கும் அல்லது குறையும் ID மிகவும் சிறியதாக இருந்தால் அது அதிகரிக்கிறது ID மிகவும் சிறியதாக இருந்தால் கேட் மின்னழுத்தத்தை அதிகரிக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்துகொள்கிறோம் எனவே நீங்கள் வெறுமனே வடிகால் வாயிலுடன் இணைத்தால் கேட் மின்னழுத்தம் சரியான திசையில் சரிசெய்யப்படும் எனவே ID மிகவும் சிறியதாக இருந்தால் இந்த மின்னழுத்தம் உயரும் ஏனெனில் 200 μA ஐடியை விட அதிகமாக உள்ளது மேலும் வேறுபாடு இந்த முனையில் ஒட்டுண்ணி கொள்ளளவிற்குள் பாயும் அதன் மின்னழுத்தத்தை உயர்த்துகிறது இது கேட் மின்னழுத்தத்தை உயர்த்துகிறது எனவே ID அதிகரிக்கிறது மற்றும் பல எனவே இறுதியாக இந்த 200 μA மற்றும் ID ஆகியவை ஒன்றுக்கொன்று சரியாகச் சமமாக இருக்கும் போது மின்னோட்டமானது ஒட்டுண்ணி மின்தேக்கியில் பாய்வதில்லை எனவே சுற்றுகள் ID 200 μA ஆக இருக்கும் இப்போது இது ஏன் உதவுகிறது gm kn தற்போதைய காரணி நேரங்கள் or 2kn ID ஐடிக்கான வெளிப்பாட்டை நாங்கள் ஏற்கனவே உருவாக்கியுள்ளோம் VGS நிலையானதாக இருக்கும்போது முதல் வெளிப்பாடு பயனுள்ளதாக இருக்கும் எனவே Vt நேரடியாக gm ஐ பாதிக்கும் மற்றும் kn நேரடியாக gm ஐ பாதிக்கும் என்பதை நீங்கள் பார்க்கலாம் அதேசமயம் இங்கே இரண்டாவது வழக்கில் ID மாறாமல் இருக்கும் போது பயனுள்ளதாக இருக்கும் gm தற்போதைய காரணியின் வர்க்க மூலத்தை சார்ந்துள்ளது என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் எனவே தற்போதைய காரணி பத்து சதவிகிதம் மாறினால் கிராம் ஐந்து சதவிகிதம் மட்டுமே மாறுகிறது என்பதை இந்த மின்னழுத்தத்தை ஆராய்வதன் மூலமும் நாம் புரிந்து கொள்ளலாம் இந்த மின்னழுத்தம் என்னவாக இருக்க வேண்டும் அதை நீங்களே கணக்கிட்டு என்னிடம் உள்ளதை ஒப்பிட்டுப் பார்க்குமாறு பரிந்துரைக்கிறேன் நிலையான ஐடியில் பொதுவாக 200 μA அல்லது I0 க்கு சமமாக இருக்க வேண்டும் என்பதை அங்கீகரிப்பதன் மூலம் நீங்கள் கணக்கிடும் முறை எனவே அது செறிவூட்டலில் இருந்தால் ஐடிkn22 ஆக இருக்கும் என்பதையும் நாங்கள் அறிவோம் μ CoxwL ஆகும் இப்போது ID I0 க்கு சமமாக இருக்க வேண்டும் எனவே VGS க்கு இங்கே தீர்வு காணலாம் அது Vt2kn ID என்பதைக் கண்டுபிடிப்போம் எனவே இது சில இயற்கணித கையாளுதல் ஆனால் இது நமக்கு என்ன சொல்கிறது டிரான்சிஸ்டரில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட பெரிய Vt இருந்தால் இந்த விஷயத்தில் என்ன நடக்கும் என்று அது கூறுகிறது வாசல் மின்னழுத்தம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருந்தால் மின்னோட்டம் சிறியதாக இருக்கும் ஆனால் இந்த விஷயத்தில் இந்த வெளிப்பாட்டிலிருந்து நீங்கள் பார்க்கலாம் Vt நீங்கள் எதிர்பார்த்ததை விட பெரியதாக இருந்தால் VGS யும் அதற்கேற்ப அதிகரிக்கும் எனவே ஒரு பெரிய Vt கொண்ட டிரான்சிஸ்டர் தானாகவே பெரிய VGS உடன் சார்புடையதாக இருக்கும் இதேபோல் தற்போதைய காரணி நீங்கள் எதிர்பார்த்ததை விட சிறியதாக இருந்தால் இந்த விஷயத்தில் நீங்கள் சிறிய மின்னோட்டத்தைப் பெறுவீர்கள் மறுபுறம் இங்கே என்ன நடக்கிறது kn என்பது இங்கே வகுப்பில் இருப்பதைக் காணலாம் தற்போதைய காரணி எதிர்பார்த்ததை விட சிறியது VGS அதிகரிக்கிறது எனவே சிறிய மின்னோட்டக் காரணியைக் கொண்ட ஒரு டிரான்சிஸ்டர் மூல மின்னழுத்தத்திற்கு அதிக வாயிலுடன் தானாகவே சார்புடையதாக இருக்கும் நீங்கள் விரும்பும் கருத்து இதுவே இந்த மின்னோட்டத்தில் கேட் சோர்ஸ் வோல்டேஜ் தானாக அமைக்கப்படும் என்றும் த்ரெஷோல்ட் வோல்டேஜ் அதிகமாக இருந்தால் VGS மதிப்பு அதிகமாக இருக்கும் என்றும் கூறுகிறது தற்போதைய காரணி சிறியதாக இருந்தால் அது பெரியதாக இருக்கும் gm இன் மாறுபாடு ஏன் சிறியதாக இருக்கும் என்பதைப் பற்றிய புரிதலை இது வழங்குகிறது உதாரணமாக இந்த வழக்கில் வாசல் மின்னழுத்தம் பெரியதாக இருந்தால் VGS அதற்கேற்ப பெரியதாக இருக்கும் எனவே வேறுபாடு மாறாமல் இருக்கும் இதேபோல் kn சிறியதாக இருந்தால் VGS பெரியதாக இருக்கும் அதனால் இதை ஓரளவு ஈடுசெய்கிறது அதனால் அதுவும் இங்கே வெளிவருகிறது ஏனெனில் இந்த குறிப்பிட்ட சர்க்யூட்டில் இரண்டாவது சர்க்யூட்டில் VGS சரி செய்யப்படவில்லை இந்த வெளிப்பாடு எப்போதும் சரியானது நீங்கள் VGS இன் சரியான மதிப்பைப் பயன்படுத்த வேண்டும் எனவே அடிப்படையில் இந்த எதிர்மறையான பின்னூட்டம் டிரான்சிஸ்டர் அளவுருக்களில் ஏற்படும் மாற்றங்களுக்கு பதிலளிக்கும் விதமாக VGS ஐ சரிசெய்யும் ஒரு வழியாகும் அதிக வாசல் மின்னழுத்தம் அல்லது ஒரு சிறிய மின்னோட்டக் காரணி கொண்ட டிரான்சிஸ்டர் தானாகவே அதிக VGS மூலம் அதிக வாசல் அல்லது குறைந்த மின்னோட்டக் காரணியின் விளைவை ஈடுசெய்யும்